அன்பு பங்கேற்பாளர்களை இரண்டாவது வாரத்தில் மூன்றாவது தொகுப்பிற்கு வரவேற்கிறேன் இந்த தொகுப்பில் கினேசிக்ஸ் உடலசைவியல் சொல்லிலா செய்தி பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை கலந்துரையாட போகிறோம் கினேசிக்ஸ் ன் பல்வேறு வகைகளையும் எந்த மாதிரியான சூழல்களில் அதனை விவரிக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்க்கப்போகிறோம் கினேசிக்ஸ் என்று சொல் கிரேக்க மொழியில் கினேஷ் 'kines 'என்ற அசைவை குறிக்கக்கூடிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது பேராசிரியர் ரே பர்டுவிஸ்டல் முதன்முதலில் இச்சொல்லை 1952 ல் தனது Introduction to Kinesics An Annotation System for Analysis of Body Motion and Gesture என்ற புத்தகத்தில் பயன்படுத்தினார் இந்த புத்தகம் உடலசைவியலில் ஓர் முறையான ஆராய்ச்சி என குறிப்பிடப்படுகிறது மேலும் உடலசைவியலை இது ஒரு முறையான ஆராய்ச்சி துறையாக உருவாக்கியுள்ளது இந்தச் சொல் உடல் அசைவையும் தோரணைகளையும் குறிப்பதாக அவர் கூறுகிறார் மேலும் சொல்லிலா பரிமாற்றத்தின் குறியீடுகளும் மொழியின் குறியீடுகளும் கட்டமைப்புடன் காணப்படுகிறது என்கிறார் ரே பர்டுவிஸ்டல் கினேசிக்ஸ் பற்றி விளக்கும்போது " இது உடல் அசைவின் மூலமும் சைகை மூலமும் மனிதர்கள் எவ்வாறு செய்தி பரிமாறிக் கொள்கிறார்கள் என்பதைப் பற்றிய முறையான படிப்பு என்கிறார்" மேலும் இது சொல்லில்லா பரிமாற்றத்தில் நமது பார்வையால் உணரக்கூடிய விஷயங்களைப் பற்றி ஒரு முறையான படிப்பு என்கிறார்" இந்த விளக்கமானது அனைத்து வகையான சொல்லிலா பரிமாற்றத்தை பற்றிய துறைகளுக்கும் பொருந்தும் பொதுவான சொற்பொழிவுகளில் கினேசிக்ஸ் என்பது உடல் மொழி என அறியப்படுகிறது Body Language என்ற சொல்லானது துறையால் அங்கீகரிக்கப்பட்ட சொல்லை விட பிரபலமாகிவிட்டது நாம் இதற்கு முன் குறிப்பிட்டதுபோல Body Language என்பது Julius Fast என்பவரால் 1970 ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்தின் தலைப்பாகும் அது பொதுமக்களின் கவனத்தை உடனடியாக ஈர்த்தது இச்சொல் மரியம் வெப்ஸ்டர் அகராதியில் 1885 ஆண்டு பதிப்பில் முதன்முதலாக காணப்பட்டாலும் பேராசிரியர் ரே பர்டுவிஸ்டல் அவர்களின் ஆராய்ச்சிக்கு பிறகே மிகவும் பிரபலமானது வல்லுநர்கள் பலர் கினேசிக்ஸ் பற்றிய தங்களுடைய விளக்கத்தில் அதனை ஒரு ஆராய்ச்சிக்கு உரிய துறை என்று கூறாவிட்டாலும் பேராசிரியர் ரே பர்டுவிஸ்டல் குறிப்பிட்டதுபோல அது சொல்லிலா பரிமாற்றத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறை என்ற கருத்தை ஏற்றுக் கொண்டனர் பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் கினேசிக்ஸ் தொடர்புடைய துறைகளில் முயற்சிகள் மேற்கொண்டாலும் இத்துறையின் நோக்கத்தை பல வழிகளில் அடைய முடியும் என்று கருதப்படுகிறது நாம் டங்கன் ஹார்பர் மற்றும் நாப்பு போன்றோர்கள் குறிப்பிட்டதுபோல சைகைகள் மற்றும் பிற உடலசைவுகள் வெளிப்பாடுகள் விழி அசைவுகள் மற்றும் தோரணைகள் ஆகியவற்றை கினேசிக்ஸ் நடத்தைகள் ஆக மேற்கோள் காட்டலாம் அவர்கள் பேரா லாங்குவேஜ் பிராக்சேமிக்ஸ் மற்றும் டேக்டைல் கம்யூனிகேஷன் தொடு உணர்வின் மூலம் செய்தி பரிமாறுதல் ஆகியவற்றை இதன் வரையறைக்குள் கொண்டு வரவில்லை Raffle மற்றும் Engle என்பவர்கள் பிராக்சேமிக்ஸ் இந்த தை இந்த வரையறைக்குள் கொண்டு வந்தனர் எனினும் ஏராளமான ஆராய்ச்சியாளர்கள் கினேசிக்ஸ் என்பது முக வெளிப்பாடுகள் விழி அசைவுகள் மேலும் தலை கைகள் மற்றும் கால்கள் அசைவுகள் பற்றியது என்பதை ஏற்றுக்கொண்டனர் வேறுவகையில் சொல்லவேண்டுமென்றால் இதனை சைகைகள் தோரணைகள் முக வெளிப்பாடுகள் பற்றிய படிப்பாக கருதுகின்றனர் நாம் ஒரு வார்த்தையை சொல்ல முயலும்போது நாம் உருவாக்கக்கூடிய ஓலி அதனுடன் இணைந்து நம்முடைய வாய் மற்றும் உடலின் பல பகுதிகள் அசைவுகளின் மூலம் வார்த்தைக்கு இணையாக பொருளை வெளிப்படுத்த முயல்கின்றன எனினும் பர்டுவிஸ்டல் நம்மிடையே ஒரு கேள்வியை எழுப்புகிறார் " எந்த ஒரு உடலின் நிலையோ வெளிப்பாடோ அல்லது உடல் அசைவோ தானாக தனக்கென்று ஒரு அர்த்தத்தை கொடுக்குமா" என்பதாகும் எவ்வாறு ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறதோ அதுபோல கினேசிக்ஸ் வெளிப்பாடுகளும் பல்வேறு அர்த்தங்களுக்கு உட்பட்டது என்ற விஷயத்தைப் புரிந்துகொள்ளவேண்டும் எவ்வாறு ஒரு வார்த்தை அதனுடைய அர்த்தத்தை அது சார்ந்துள்ள வாக்கியத்தை பொருத்து முழுமையாக புரியப்படுவது போல கொடுக்கப்பட்ட சூழலுக்கு ஏற்ப கினேசிக்ஸ் வெளிப்படுத்தும் அர்த்தங்களும் அமையும் உடலின் அசைவுகள் கினேசிக்ஸ் அசைவுகள் அதன் சூழல்களின் அடிப்படையில் அர்த்தங்களை விளக்க வேண்டும் அது வார்த்தையின் அர்த்தத்துடன் ஒத்துப்போவதாக அமையும் அசைவுகளுக்கு தனிப்பட்ட அர்த்தங்கள் கொடுக்கக் கூடாது உடல் அசைவுகளை அது சார்ந்த சூழலின் அடிப்படையில் நாம் விளக்க வேண்டும் மேலும் வார்த்தைகள் கொடுக்கும் அர்த்தங்களையும் சார்ந்திருக்கும் கினேசிக்ஸ் வெளிப்பாடுகள் வார்த்தைகளின் தூண்டுதல்கள் இல்லாமல் சுயமாக அர்த்தங்களை கொடுப்பதை நாம் பிறகு பார்க்கப் போகிறோம் கினேசிக்ஸ் என்பது சொல்லிலா பரிமாற்றத்தின் குறியீடுகளில் அதிகமான ஆதிக்கத்தை செலுத்த கூடியது ஏனென்றால் அதில் நிறைய அம்சங்கள் உள்ளன அதன் ஏராளமான கினேசிக்ஸ் துறை சார்ந்த விளக்கங்களை நாம் மதிப்பீடு செய்து பார்க்கப் போகிறோம் மனிதர்களால் 70 மில்லியன் பல்வேறு வகையான உடல் சைகைகளை வெளிப்படுத்த முடியும் எனக் கூறப்படுகிறது பர்டுவிஸ்டல் மற்றும் ஆல்பர்ட் மேராபியன் சொல்லிலா பரிமாற்றத்தில்குறியீடுகள் பற்றிய படிப்பை ஆரம்பித்தனர் மாறுபட்ட உடலின் வெளிப்பாடுகளுக்கு முக வெளிப்பாடுகளுக்கு கண்கள் தொடர்புடைய மற்றும் உடலசைவு நடத்தை ஆகியவற்றிற்கு வீடியோ காட்சிகள்தயார் செய்வதற்கு முற்பட்டனர் ஆனால் அவர்கள் அதை நிறுத்த வேண்டியதாகிவிட்டது ஏனென்றால் மனித முகம் மற்றும் உடல் ஏராளமான வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் உடையதாக இருந்தது சொல்லில்லா பரிமாற்றம் என்பதால்அடிப்படையான உணர்ச்சிகளை அடையாளம் காண்பதற்கு அப்பால் மற்றும் பொதுவான செய்திகளுக்கு அப்பால் உறுதிப்படுத்த இயலவில்லை உடலியல் வல்லுனர்கள் 30க்கு மேற்பட்ட தசைகள் முகத்தில் இருப்பதாக மதிப்பிட்டுள்ளனர் அவைகள் 20000 மாறுபட்ட வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் உடையன என்கிறார்கள் ஹியூஸ் இந்த ஆராய்ச்சிகளை பதிவு செய்கிறார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட மனித தோரணைகள் பற்றிய படிப்பிற்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதன் எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம் எனவும் கூறுகிறார் பர்டுவிஸ்டல் 2 லட்சத்து 50 ஆயிரம் வெளிப்பாடு களுக்கு வாய்ப்புகள் உள்ளன என்கிறார் ரோட் வகுப்பறை நடத்தைகளில் 8000 மாறுபட்ட சைகைகளை மேலும்சிக்கலான சூழல்களில் 5000 கை சைகைகளை கவனித்துள்ளார் இந்த மதிப்பீடுகள் எண்ணற்ற வழிகளில் கினேசிக்ஸ் சொல்லிலா பரிமாற்றத்தில் குறியீடுகளை வெளிப்படுத்துகின்றது என்பது முன்னிலைப் படுத்தப்படுகிறது மனிதர்களால் ஏராளமான கினேசிக்ஸ் குறியீடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும் பொழுது அவர்களால் அதனை புரிந்துகொள்வதற்கும் ஆற்றல்கள் இருக்கும் ஒரு செய்தியை உள் வாங்குவதில் 80சதவீதம் நமது பார்வை மேற்கொள்கிறது எஞ்சிய 20 சதவீதம் கேட்டல் தொடுதல் சுவைத்தல் மற்றும் முகர்தல் மூலமாக நடைபெறுகிறது ரயில் வண்டி ஓட்டுனரால் 1200 வினாடிகளில் பறக்கக் கூடிய விமானத்தை அடையாளம் காணமுடியும் என சொல்லப்படுகிறது நாம் வெளிப்படுத்தக்கூடிய நுணுக்கமானவெளிப்பாடுகளாகிய விரைவான முக வெளிப்பாடுகளும் மற்றும் உடல் அசைவுகளும் கோட்டை பார்வையாளர்களால் கூட கவனிக்க முடியாத விஷயங்களை சில மனிதர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய உடல் தனியாக இருந்தாலும் செய்திகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சிகளையும் உடல் தனியாக இருந்தாலும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் இதன் விளைவாக மக்கள் சொல்லிலா பரிமாற்றத்தில் மற்ற குறியீடுகளை விட கினேசிக்ஸ் குறியீடுகளை பெரிதும் சார்ந்து இருக்கிறார்கள் கினேசிக்ஸ் எண்ணற்ற செய்திகளை வெளிப்படுத்துகிறது என்பதை நம்மால் நம்ப முடிகிறது குறிப்பாக இதனை பார்த்தோமானால் ஒருவரால் கொடுக்கப்பட்டிருக்கும் சூழலிலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நடத்தைகளை வெளிப்படுத்த முடியும் உதாரணமாக நாம் ஒரு நண்பரை அவர் செய்த செயலுக்கு பாராட்ட போகிறோம் என்றால்நாம் உடல் அசைவை பயன்படுத்தி அதை எவ்வாறு வெளிப்படுத்துவோம் தலை அசைப்பதன் மூலமோ லேசாக புன்னகை செய்வதன் மூலமோ அல்லது இரண்டையும் செய்வதன் மூலமோ அல்லது நாம் ஆர்வமாக இருக்கிறோம் என்பதை கை அசைவின் மூலமோ நாம் வெளிப்படுத்த முயல்வது அவரால் அப்படியே புரிந்து கொள்ளமுடியும் இவ்வாறாக தனிப்பட்ட பல்வகையான குறியீடுகளில் பொதுவான விஷயமாக பாராட்டும் உணர்வு இருந்தாலும் எந்த அளவுக்கு அது வெளிப்படுகிறது என்பதில் உள்ள மாறுபாடுகளை கேட்பவர் ஆல் புரிந்து கொள்ள முடியும் ஆகையால் கினேசிக்ஸ் குறியீடுகளை அனுப்புவதிலும் உடனடியாக புரிந்து கொள்வதிலும் மனிதர்களுக்கு மகத்தான ஆற்றல்கள் உள்ளது 125 மைக்ரோ வினாடிகளில் அனுப்பக்கூடிய வேகமான முக வெளிப்பாடுகள் உடல் அசைவுகள் போன்ற குறியீடானது நம்முடைய மூளையால் பதிவு செய்யப்படுகிறது ஆனால் நாம் கினேசிக்ஸ் மூலமாக செய்திகளை அனுப்பக்கூடிய மற்றும் பெறக்கூடிய ஆற்றலை எவ்வாறு பிரிக்கிறோம் கினேசிஸ் நடத்தையின் பல்வேறு அம்சங்கள் சூழல் மற்றும் சமூக அனுபவங்களின் மூலமாக கற்றுக் கொள்கிறோம் Judee Burgoon என்பவருடைய 2016 ஆண்டு வெளியான The visual and auditory codes kinesics and vocalics ஆராய்ச்சியை இங்கு குறிப்பிடுவது அவசியமாகும் கினேசிஸ்வெளிப்பாடுகள் மூன்று வழிகளில் ஒரே சமயத்தில் பெறப்படுவதாக கூறுகிறார் முதன்முதலில் அவைகள் உள்ளார்ந்த நரம்பின் செயல்பாடுகளால் பெறப்படுகின்றன என்கிறார் நாம் பரிணாம வளர்ச்சியில் பெறப்பட்டது அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துச் செல்கிறோம் இரண்டாவதாக நம்முடைய சூழலுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு மூன்றாவதாக கலாச்சாரம் மூலமாக ஒரு செயலை செய்யும் போது மாறுபாடுகள் கலாச்சாரங்களுக்கு இடையே மற்றும் தனி நபர்களுக்கு இடையே காணப்படுகிறது ஆகையால் கினேசிஸ்நடத்தைகளை பொதுவாக புரிந்து கொள்ள முடியும் என்றாலும் சில சமூக மற்றும் கலாசார அம்சங்கள் அதன் வேறுபாடுகளின் உணர்த்தும் நாம் கினேசிக்ஸ்ன் வகைகளைப் பார்ப்போம் பேராசிரியர் பர்டுவிஸ்டல் மூன்று வகையான கினேசிக்ஸ் இருப்பதாகவும் அவைகளை emblems illustrators மற்றும் affect displays இன்று தமது ஆராய்ச்சியில் குறிப்பிட்டுள்ளார் பேராசிரியர் பர்டுவிஸ்டல் அவர்களின் இக்கருத்தை அடிப்படையாகக் கொண்டு Paul Ekman மற்றும் அவருடைய சக பணியாளர் Wallace Friesen கினேசிக்ஸ் ஐந்து வகைகளாகப் பிரிக்கின்றனர் அவைகள் emblems illustrators affective displays regulators மற்றும் adaptors போன்றவைகளாகும் உடல் மொழி பற்றிய என்னுடைய ஆரம்ப அறிமுகத்தில் கினேசிக்ஸ்ன் மூன்று அம்சங்கள் அல்லது மூன்று பகுதிகளை குறிப்பிட்டிருந்தேன் Professor Paul Ekman மற்றும் Wallace Friesen உடைய கண்டுபிடிப்புகளை விரிவாக புரிந்து கொள்வதற்காக இத்துடன் இணைத்துள்ளேன் கினேசிக்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய அர்த்தங்கள் ஆனது கலாச்சாரம் தொடர்புடையதாக இருக்கும் நம்முடைய அசைவுகள் கலாச்சாரங்களுக்கு இடையே வெளிப்படுத்தும்போது தவறான விளக்கங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கினேசிக்ஸ் வெளிப்பாடுகள் நம்முடைய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை உண்மையாக வெளிப்படுகின்றன என்பதை பார்க்க முடிகிறது நாம் கினேசிக்ஸ் நடத்தையில் முதல் வகையான எம்பிளம்ஸ் சின்னங்கள் பற்றி பார்ப்போம் எம்பிளம்ஸ் எனப்படுவது பேச்சை சாராத சைகைகள் ஆகும் Rowe மற்றும் Levine இதனை தற்சார்பு சைகைகள் என்கிறார் அதில் கைகள் கால்கள் முன்னம் கைகள் இன்னும் உடலின் பிற பாகங்களும் அதற்கென ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு பொருளுடன் இருக்கும் மேலும் அவைகள் பிற கினேசிக்ஸ் நடத்தை போல பேச்சை சாராமல் இருக்கும் ஆகையால் எம்பிளம்ஸ் என்பது சொல்லுக்கு இணையான சொல் இல்லாத பரிமாற்றத்தின் குறியீடாக விளங்குகிறது அவைகளை எல்லாம் எளிதாக அடையாளம் காணமுடியும் ஏனென்றால் அவைகள் ஒரு குறிப்பிட்ட சூழலில் பயன்படுத்தப்படுகிறது எம்பிளமை கவனிக்க கூடியவர்கள் அதன் அர்த்தத்தைப் புரிந்து கொள்கிறார்கள் மனித நாகரீகம் எம்பிளத்தை உருவாக்கியது நாம் எல்லாம் பிறக்கும் பொழுது ஞானத்தோடு பிறக்கவில்லை அறிவு என்பது நமது கலாச்சாரம் மூலமாக மற்றவர்களிடம் கலந்துரையாடும் போது நம்மால் பார்க்க முடியும் கினேசிக்ஸ்ன் மற்ற நடத்தை போலல்லாமல் எம்பிளமை நாம் கவனத்துடனும் குறியீட்டு அர்த்தங்களை பற்றிய விழிப்புணர்வுகளும் பயன்படுத்துகிறோம் எம்பிளம்ஸ் குறியீட்டு அர்த்தங்களை கொண்டுள்ளது மேலும் அவைகளுக்கு குறிப்பிட்ட அர்த்தங்கள் இருக்கும் அவைகளை நாம் வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியும் அர்த்தங்கள் இரு வழிகளில் உருவாகின்றன முதலாவதாக குறியீட்டு அர்த்தங்கள் இது நன்கு எழுதப்பட்ட மற்றும் நன்கு பதிவு செய்யப்பட்ட அர்த்தங்கள் ஆகும் உதாரணமாக நீரினுள் நீந்தக் கூடிய நீச்சல் வீரர்கள் பயன்படுத்தும் குறியீடுகள் அல்லது டிராபிக் போலீஸ்களால் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் பிறகு மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தப்படும் குறியீடுகள் அது வித்தியாசமாக இருக்கும் ஆனால் குறியீட்டு விளக்கங்கள் இருக்காது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் குறியீடுகள் அந்த குறிப்பிட்ட குறியீடுகள் அறியாவிட்டாலும் மற்றவர்களாலும் அதனை புரிய முடியும் எம்பிளம்ஸ் ன் அர்த்தங்கள் இரண்டாவது வழியில் கலாச்சாரம் மூலம் பெற்ற அர்த்தங்களைக் கொண்டும் நடத்தை சார்புகள் பெற்ற அர்த்தங்களைக் கொண்டும் உருவாக்கப்படுகிறது இது சட்ட ரீதியான குறிக்கப்படவில்லை அது ஒரு கலாச்சாரத்திற்குள் அல்லது இரு கலாச்சாரங்களுக்கு இடையே எல்லோராலும் புரியக்கூடிய நிலையான அர்த்தங்களுடன் உள்ளன அனேகமான எம்பிளம்ஸ் கைகளால் வெளிப்படுத்தப்படுகிறது இதனை முகத்திலும் வெளிப்படுத்தலாம் உதாரணமாக ஆச்சரியத்தை வெளிப்படுத்த தாடைகளை தளர்த்துதல் அல்லது வாயை மூடிக் கொள்ளுதல் உதவி இன்மையை வெளிப்படுத்த தோள்களை தளர்த்துதல் போன்றவைகளாகும் இவைகள் நிலையானதாகவும் இருக்கும் அல்லது அசைவின் போதும் வெளிப்படும் இங்கே எம்பிளம்ஸ் காண சில உதாரணங்கள் இந்த சிலைடில் கொடுக்கப்பட்ட எம்பிளம்ஸ் கலாச்சாரம் பூசப்பட்டு காணப்படுகின்றன V வடிவ குறியீடு வின்ஸ்டன் சர்ச்சிலால் பிரபலமான ஐரோப்பிய கலாச்சார வெற்றி குறியீடாகும் இந்தக் குறியீட்டில் நமது உள்ளங்கை வெளியே நோக்கி இருப்பதை பார்க்க முடியும் அதேசமயத்தில் நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் உயர்த்தி காட்டப்பட்டிருக்கும் வின்ஸ்டன் சர்ச்சிலால் பிரபலமான இந்தக் குறியீடு தலைகீழான V வடிவத்துடன் ஒப்பிடும்போது அது இரண்டு என்ற எண்ணைக் குறிக்கும் அல்லது அது அவமானத்தின் சைகையாக கருதப்படும் அதைப்போலவே இங்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் குறியீடு உறுதியையும் அடங்கமறுபதையும் பல கலாச்சாரங்களில் உணர்த்தப்படுகிறது இது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பல்வேறு புரட்சிகளின் போது பிரபலமானது அது சைன புரட்சி ஆக இருக்கலாம் அல்லது ரஷ்யப் புரட்சி ஆக இருக்கலாம் 1990 ஆம் ஆண்டில் நெல்சன் மண்டேலா இவ்வாறான கை சைகை காட்டி சிறைச்சாலையிலிருந்து வெளியே சுதந்திரமாக வந்தார் அமெரிக்காவில் கருப்பினத்தவரின் உரிமை போராட்டத்தின்போது இந்த எம்பலம் emblem கருப்பு சக்தியின் மரியாதையாக அறியப்பட்டது எனவே emblem எம்பலத்தின் அர்த்தங்கள் கலாச்சாரத்தால் உருவாக்கப்படுகிறது அவற்றை விளக்கக்கூடிய வழிகளில் வேறுபாடுகள் இருப்பது நம்மால் பார்க்க முடிகிறது நாம் அவற்றுள் சில குறியீடுகளை பார்ப்போம் நாம் பல்வேறு வகையான விளக்கங்கள் கொடுக்ககூடிய குறியீடுகளை பார்ப்போம் இது எல்லாம் சரியே என்பதை உணர்த்தக் கூடிய குறியீடாகும் மேலும் இது சூனியம் என்பதை உணர்த்தக் கூடியது சில கலாச்சாரங்களில் இது பணத்தை குறிக்கிறது இதனை சில சமுதாயத்தில் காட்சி சைகை என கருதப்படுகிறது நாம் V வடிவ குறியீடு எவ்வாறு இருவேறு அர்த்தங்கள் கொடுக்கின்றது என்பதை பார்த்தோம் thumbs up இன்று குறியீடு ஒப்புதலை குறிக்கும் அது மத்திய கிழக்கு நாடுகளில் காட்சிப் குறியீடாககருதப்படுகிறது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கடைசி குறியீடு பல்வேறு விளக்கங்களை கொண்டுள்ளது இந்த வகையான விளக்கங்கள் எல்லாம் வேறுபட்டுக் காணப்பட்டாலும் முழுமையான புரிதல் அந்தந்த கலாச்சாரத்தில் உள்ளது கினேசிக்ஸ்ன் அடுத்த அம்சம் இல்லஸ்டேட்டஸ் வார்த்தைகளுடன் பயன்படுத்தக்கூடிய உடலசைவு ஆகும் இல்லஸ்டேட்டஸ் என்பன மேட்டா கம்யூனிகேடிவ் என அறியப்படுகிறது ஏனென்றால் அவைகள் செய்திகள் பற்றிய செய்திகளாகும் ஏனெனில் நாம் பேசும்போது கைகளும் முன்னங் கைகளும் அதற்கு ஏற்றாற்போல அசைவதை பார்க்கலாம் அதை உச்சரிப்பின் தன்மையிலும் பார்க்கலாம் உதாரணமாக நான் ஒரு விஷயத்தை வலியுறுத்துவதற்காக அழுது மறுப்பதற்காக போடிஎம் மீது என்னுடைய முஷ்டி வைப்பதை பார்க்கலாம் "yes yes yes" என்று சொல்லும்போது தலையை இலேசாக அசைத்து நாம் சொல்ல வரக்கூடிய விஷயத்தை வலியுறுத்துவதை நம்மால் பார்க்க முடியும் அல்லது "no no no no no" எனக்கூறி நாம் ஒரு விஷயத்தை மறுக்க முயல்வதையும் பார்க்கலாம் ஆகையால் இந்த மாதிரியான தலை மற்றும் கை அசைவுகள் நம் பேச்சுக்கு உறுதுணையாக இருப்பதை காணமுடிகிறது ஆகையால் இவ்வாறாக உடல் அசைவுகள் நம்முடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை நிர்ணயிக்கக் கூடியதாக இருக்கிறது மேலும் அவைகளில் கலாச்சாரத்திற்கு ஏற்ப மாறுபாடுகள் இருக்கும் எனவே எம்பளம் மற்றும் இல்லஸ்டேட்டஸ் ஆகியவைகள் சமுதாயத்தோடு கலக்கும் போது அறியப்படுகிறது எம்பளம் பற்றிய உதாரணங்கள் நீச்சல் வீரர்கள் பயன்படுத்தும்குறியீடுகள் அல்லது இரவல் பனி செய்கிறவர்கள் பயன்படுத்தும் குறியீடுகள் மற்ற எம்பளம் socialization மூலமாக கற்றுக் கொள்ளப்படுகிறது எம்பிளம்ஸ் முதன்மையாக கை சைகைகளை வார்த்தைகளுக்கு உதவும் வகையில் அமையும் இவைகள் செய்தியை திரும்பிச் செல்வது போல அல்லது அதற்கு துணையாக அமையும் இதனுடன் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது இல்லஸ்டேட்டஸ் கை முஷ்டி மற்றும் தலைகளை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை வலியுறுத்துவதும் பேச்சிற்கு துணையாக பயன்படுத்துவதையும் பார்க்கலாம் இவைகள் பேச்சு இல்லாமல் தனித்து பயன்படுத்த இயலாது இதுதான் எம்பிளம்ஸ் மற்றும் இல்லஸ்டேட்டஸ் இடையே காணப்படக்கூடிய பெரிய வித்தியாசமாகும் எனவே இல்லஸ்டேட்டஸ் ஒரு விஷயத்தை காட்சி படுத்துவதன் மூலம் பேச்சுக்கு துணை போகலாம் இவைகளெல்லாம் நம்முடைய ஆழ்மனத்தின் செயல்பாடாக வெளிப்படுகிறது இவைகள் எம்பிளம்ஸ் ஐ விட அடிக்கடி நிகழக்கூடிய கினேசிக்ஸ் அசைவுகளாகும் உதாரணமாக பெரிய அளவு எனக் கூறும் பொழுது நமது கைகளை விரித்து காட்டுவது போல எம்பிளம்ஸ் உடன் ஒப்பிடும்போது இல்லஸ்டேட்டஸ் என்பது ஆழ்மனத்தின் செயல்பாடாகும் எம்பிளம்ஸ் என்பது மனதின் உடைய செயல்பாடாகும் பார்க்கப்படுகிறது இல்லஸ்டேட்டஸ் மூலம் ஒருவர் புறவய தன்மை உடையவரா அல்லது அகவய உடையவரா என்பதை நம்மால் கூறமுடியும் புறவய தன்மை உடையவரா அதிகமாக இல்லஸ்டேட்டஸ் பயன்படுத்துவர் ஆனால்அகவய உடையவரா குறைவாகவே இல்லஸ்டேட்டஸ் பயன்படுத்துவர் இவற்றில் கலாச்சார மாறுபாடுகள் இருந்தாலும் தனி நபர்களுக்கு இடையே உள்ள வித்தியாசங்கள் அவர்கள் பயன்படுத்தும் இல்லஸ்டேட்டஸ் மூலம் புரிந்து கொள்ளலாம் இல்லஸ்டேட்டஸ் என்பதில் புறத்தோற்றத்தை விளக்குவது அசைவுகளை விளக்குகிற நடத்தையும் அடங்கும் அது ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்துவது போலாகும் இல்லஸ்டேட்டஸ் பயன்படுத்துவதில் கலாச்சார மாறுபாடுகளும் உள்ளன உதாரணமாக சில கலாச்சாரங்களில் லத்தின் அமெரிக்க மக்கள் ஆங்கிலம் சாக்சன் மக்களைவிட அதிகமாக இல்லஸ்டேட்டஸ் பயன்படுத்துகின்றனர் லத்தீன் அமெரிக்க மக்களிடையே இல்லஸ்டேட்டஸ் பயன்படுத்தாமல் இருப்பது ஆர்வமின்மையைக் குறிக்கும் இதற்கு முரணாக சில ஆசிய கலாச்சாரத்தில் அதிகமான இல்லஸ்டேட்டஸ் பயன்படுத்துதல் புத்தி கூர்மை இன்மையை குறிக்கும் கினேசிக்ஸ்ன் மூன்றாவது அம்சம் எப்பக்டிவ் டிஸ்ப்ளேஸ் ஆகும் இது அசைவுகளை குறிக்கும் பொதுவாககுறிப்பிட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தக் கூடிய முக சைகைகளை குறிக்கும் சில சமயங்களில் அந்த உணர்வுகள் உண்மையானதாக இருக்கலாம் சில சமயங்களில் அந்த உணர்வுகள் போலியானதாகவும் இருக்கலாம் அது கண்ணியமான சமூக பொய்யாகவும் இருக்கலாம் நாம் அனைவரும் தொழில்சார் சூழல்களில் இந்த மாதிரியான கண்ணியமானசமூகமயமாக்குதல் ஐ பின்பற்ற வேண்டியது உள்ளது உதாரணமாக அலுவலக கூட்டத்தில் நம்முடைய பழைய உடன் பணியாளரை பார்க்கிறோம் அவருடன் நட்பு ரீதியான உறவு இல்லாவிட்டாலும் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கண்ணியமாக கூறும் வழக்கம் நம்மிடம் காணப்படுகிறது அதைப்போலவே நமக்கு பிடித்த நபர் மிகவும் ஆர்வம் உள்ளவர் என்றால் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த அவரிடமும் இந்த எப்பக்டிவ் டிஸ்ப்ளேஸ் பயன்படுத்துவோம் இவ்வாறாக நம் முகத்தில் வெளிப்படுத்தும் அசைவுகள் மூலம் போலியான குறிப்பிட்ட உணர்வு நிலையையும் வெளிப்படுத்த முடியும் இங்கே ஒரு எச்சரிக்கையை தெரிவிக்கிறேன் நாம் கைதேர்ந்த நடிகராக இருந்தால் மட்டுமே 2 நிமிடங்களுக்கு மேலாக நம் முகத்தில் ஒரு குறிப்பிட்ட உணர்வை வெளிப்படுத்த முடியும் மற்றவர்களெல்லாம் எளிதாக போலிகள் என கண்டுபிடிக்கப் படுவார்கள் ஆகையால் எப்பக்டிவ் டிஸ்ப்ளேஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழலில் மோதல் போக்கை தவிர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆகையால் அவைகள் ஒருவரின் உணர்வு நிலையை வெளிப்படுத்தக்கூடிய உடலின் அசைவுகள் அனேக நேரங்களில் போலியான தாகவும் இருக்கலாம் அவைகளெல்லாம் முதன்மையாக சிறப்பான நிலையை குறிக்கக்கூடிய முகத்தின் மூலம் மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய உள்ளமைவு ஆகும் ஆகவே முக எம்பலம் என்பது ஒரு உடல் அசைவின் நடத்தை ஆகும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கும் உதாரணமாக உண்மையான சிரிப்பு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஆகையால் முக சின்னங்கள் மற்ற சின்னங்களைப் போல பேசுவதை சாராமல் இருக்கும் ஆனால் எப்பக்டிவ் டிஸ்ப்ளேஸ் என்பது எப்போதும் பேச்சை சார்ந்த இல்லஸ்டேட்டஸ் போன்று பயன்படுத்தப்படுகிறது எப்பக்டிவ் டிஸ்ப்ளேஸ் இல்லாமல் இருப்பது உணர்வுகள் இல்லாமல் இருப்பதை குறிக்காது ஆனால் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட அம்சங்கள் நம் சமூகத்தினால் ஏற்றுக் கொள்ளப்பட்ட நடத்தை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவும் உதாரணமாக ஜப்பானில் உள்ள ஒரு நபர் கோபத்தை வெளிப்படுத்தும் போது இத்தாலியிலுள்ள ஒரு நபரை விட குறைந்த அளவே எப்பக்டிவ் டிஸ்ப்ளேஸ் அசைவுகளை வெளிப்படுத்துவார் "affect" என்ற வார்த்தை உணர்ச்சியைக் குறிக்கும் ஆகையால் கலைஞர்கள் குறிப்பாக கார்ட்டூன் வரைபவர்ளினால் பென்சிலால் அல்லது தூரிகைகளை கொண்டு சில கோடுகள் மூலம் மனித உணர்வுகளை மிக கச்சிதமாக காகிதத் தாள்களில் வரைய முடிகிறது கினேசிக்ஸ்ன் நான்காவது வகை ரெகுலேட்டர் ஆகும் இப்போது ரெகுலேட்டர் என்பது சொல்லிலா செயலாகும் இரண்டு பேச்சாளர்கள் இடையே பேசுவதையும் கேட்பதையும் சமன் படுத்துவதாகும் Rowe மற்றும் Levine இதனை பேசும் மற்றும் கேட்கும் செயல்பாட்டை வடிவமைக்க கூடிய மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கினேசிக்ஸ் நடவடிக்கை என்கின்றனர் இது பேச்சை தொடரவும் கட்டுப்படுத்தவும் செய்யக்கூடிய உடலசைவு ஆகும் இதனை மதிப்பீடு செய்வது பின்னூட்டம் சார்ந்தது உதாரணமாக நாம் சொல்கிற விஷயம் கேட்பவருக்கு எந்த அளவு புரிந்து இருக்கும் என்பதை கேட்பவர் தலை அசைவின் மூலம் புரிந்து கொள்ளலாம் இவ்வகையான ரெகுலேட்டர் முன்னும் பின்னும் பேசுவதை சிறப்பாக கட்டுப்படுத்துகின்றது இல்லஸ்டேட்டஸ் மற்றும் எப்பக்டிவ் டிஸ்ப்ளேஸ் பேசுபவரை மையமாகக்கொண்டு அமையும் ரெகுலேட்டர் பற்றிய படிப்பு கேட்பவரின் வெளிப்பாடுகளை மையமாகக் கொண்டு அமையும் கேட்போர் உடைய கினேசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஆளுமைகளை பார்ப்பதன் மூலம் பேசுபவர் உடைய பின்னூட்டம் மற்றும் புரிதல்களை அறியலாம் இல்லஸ்டேட்டஸ் மற்றும் எப்பக்டிவ் டிஸ்ப்ளேஸ் பயன்படுத்தி பேச்சாளரை பார்க்க மட்டும் முடியும் நாம் கினேசிக்ஸ்ன் பல்வேறு அம்சங்களை விளக்கக்கூடிய கலாச்சார மாறுபாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ரெகுலேட்டர் பயன்பாட்டில் கலாச்சார ஆக்க நிலை உறுத்தல் பார்க்கப்படுகிறது தவறாக விளக்கப்பட்ட இருவேறு கலாச்சாரச் சூழலில் ரெகுலேட்டர் குறியீடுகள் உலகலாவிய அரசியலிலும் வணிகத்திலும் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும்

தொழில்சார் சூழலில் இது தலைவர்களின் கடமைகளையும் அமைப்புகளையும் பற்றி புரிந்துகொள்ள உதவுகிறது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அடிக்கடி சைகைகள் பயன்படுத்துபவர்கள் சிறு கூட்டங்களில் தலைவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் என O'Conner கூறுகிறார் தலைவராக இருப்பவர்கள் எல்லாம் அதிகப்படியான தோள்கள் மற்றும் கைகள் அசைவுகளை பயன்படுத்துகிறார்கள் அவர் இதனை குழுக்களாக இருக்கும் இடங்களில் ஒருவரின் சைகை ஆனது அதே குழுவில் உள்ள ஒத்த எண்ணமுடைய நபரின் செயலை ஒத்திருக்கும் என்பதை பார்க்கிறார் மேலும் கவுன்சிலர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்கள ஒத்த சைகையை வைப்பதன் மூலம் தங்களை சுயமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றன மேலும் அவரிடம் வெளிப்படையாக பேசுகின்றனர் கினேசிக்ஸ்ன் அடுத்த வகை அடாப்டர்ஸ் ஆகும் அடாப்டர்ஸ்ல் தோரணைகளை மாற்றுவது மற்றும் திரு விழிப்புணர்வோடு செய்யக்கூடிய மற்ற அசைவுக ளாகும் இந்த வகையான உடலை சரி செய்வது ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கான செயல்பாடாக இருக்கலாம் அல்லது அந்த நபரை ஒரு குறிப்பிட்ட தோரணையில் சௌகரியமாக வைத்திருக்கலாம் இது மிகக் குறைந்த விழிப்புணர்வு நிலையில் நடைபெறக் கூடியது அனேக நேரங்களில் விழிப்புணர்வு இல்லாமல் இவைகள் செய்யப்படுகிறது ஆகையால் இவைகள் உண்மையான உணர்வுகளை பிரதிபலிக்கக் கூடியதாக பார்க்கப்படுகின்றன அடாப்டர் முக்கியமாக உடலை மையமாகக் கொண்ட அசைவுகளை பற்றியது உட்கார்ந்திருக்கும் பொழுது உடல்கள் மற்றும் காலின் நிலைகளை மாற்றுதல் தேய்த்தல் தொடுதல் பரண்டுதல் பென்சிலை மேதையில் தட்டுதல் போன்றவைகள் அடாப்டர்என்பதற்கு உதாரணங்கள் ஆகும் அடாப்டர்ஸ் என்பது சொல்லிலா செயலாகும் அதற்கு செய்தி பரிமாற வேண்டும் என்று நோக்கம் இருக்காது இந்த மாதிரியான செயல்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த நபரைப் பற்றிய மதிப்பீடு நமக்கு ஏற்படும் இவ்வாறாக அடாப்டர்ஸ் உடைய விளக்கம் சில நேரங்களில் மிகைப்படுத்தப்பட்டதாகவும் சிலநேரங்களில் எளிமைப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கும் ஒருவரின் சுய தேவையை பூர்த்தி செய்துகொள்ள உதவும் அனேக அசைவுகள் அல்லது அடாப்டர்ஸ் ளின் விளக்கம் தவறுதலாக இருக்கின்றன உட்கார்ந்திருக்கும்போது நிலையை மாற்றுதல் ஒரு குறிப்பிட்ட சூழலை எளிமையாக தீர்வு காண கூடும் உதாரணமாக எனக்கு சௌகரியம் இல்லாமல் இருப்பதனால் என்னுடைய இடத்தை மாற்றலாம் ஆனால் அதனை விளக்குகிற மற்ற மக்கள் ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியின் பிரதிபலிப்பாக அல்லது நோக்கத்தின் பிரதிபலிப்பாக புரிந்துகொள்வர் அடாப்டர்ஸ் என்பது குழந்தைப் பருவத்திலேயே உருவான உடல் மற்றும் மன ரீதியான சமாளித்தல் ஆகும் நமக்கு கவலைகள் அதிகரிக்கும் போது இவைகளில் சில அசைவுகள் அதிகரிக்கும் உதாரணமாக பென்சிலை வைத்து மேஜையை தட்டுவது மற்றவைகள் எல்லாம் மற்ற நடத்தைகளில் எஞ்சிய பகுதி ஆகும் அது கடந்த கால வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும் உதாரணமாக Paul Ekman அமைதியற்ற கை மற்றும் கால் அசைவுகள் flight reactions பதில் விளைவுகள்என்று கூறுகிறார் அடாப்டர்ஸ் பட்டியல் ஆனது நாம் எந்த அளவிற்கு உணர்வுகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்த ஆழ் மன ரீதியாக பயன்படுத்துகிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது எனவே இன்று பல்வேறு வகையான கினேசிக்ஸ் நடத்தைகளை பற்றி கலந்துரையாடினோம் மேலும் இதனை நம்முடைய அடுத்த கலந்துரையாடலில் தொடர்வோம் ஆக